மனித வள மேலாண்மை குறித்த அடுத்த அமர்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் போன முறை பார்த்த பாடப்பகுதி பற்றி சிறிதளவு மீண்டும் பார்க்கலாம் மேலும் நாம் பயிற்சி மற்றும் மேம்பாடு குறித்த விவாதத்தை தொடரலாம் ஆகவே நீங்கள் இங்கே இருந்து என்னுடைய இந்த விரிவுரையை பொறுமையாகக் கவனிப்பதற்கு மிக்க நன்றி இன்றைக்கு நான் பார்க்க நினைக்கின்ற பாடப்பகுதிக்கு நாம் நேரடியாக செல்லலாம் இவை தான் நான் பயன்படுத்துகின்ற சில புத்தகங்களும் பேப்பர்களும் ஆகும் நான் உங்களிடம் சொன்னது போலவே இப்படி தான் நான் வகுப்பைத் தொடங்க விரும்புகிறேன் இந்த தகவல்களை நான் எங்கிருந்து பெறுகிறேன் என்று நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இதுவரை பார்த்ததை நாம் ஓரளவுக்குத் திரும்பிப் பார்க்கலாம் போன வகுப்பில் முடிக்கலாம் என்று நான் திட்டமிட்ட பாடப்பகுதியை என்னால் முடிக்க முடியாமல் போனது ஆகவே நான் வேகமாக இந்த ஸ்லைடுகளை பற்றிச் சொல்லி விடுகிறேன் செயல்திறனுக்கான ஃபீட்பேக் மற்றும் செயல்திறன் மதிப்பீடுகள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் நாம் அவசர அவசரமாக அதை விவாதித்தோம் சமன் செய்யப்பட்ட ஸ்கோர் கார்டு பற்றி விவாதித்தோம் அத்துடன் செயல்திறனுக்கான ஃபீட்பேக்கின் நோக்கம் குறித்து நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதாவது ஒரு செயல்திறனுக்கு ஃபீட்பேக் தருவதற்கான நோக்கம் மேற்பார்வையாளருக்கும் சப்பார்ட்டினேட்டுக்கும் இடையே இரு வழி உரையாடலுக்கும் தகவல் தொடர்பிற்குமான வாய்ப்பை உருவாக்குவதாகும் அதனுடைய வெவ்வேறு முறைகள் பற்றி விவாதித்தோம் இப்போது போன வகுப்பில் என்னால் விவாதிக்க முடியாமல் போன ஒன்று என்னவெனில் மோசமான செயல்திறனை நீங்கள் எப்படிக் கையாளுவீர்கள் பணியாளர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு வேலையை யாரெல்லாம் செய்யவில்லை என இவை அனைத்தையும் நாம் பார்க்கத் தவறினோம் ஆகவே பணியாளர் திறம்பட செயலாற்றத் தவறுவது தான் இந்த விவாதத்தின் முதல் பகுதி ஆகும் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் வேலை செய்யாத நபர்கள் யார் என்பது தான் மோசமான செயல்திறனைக் கையாள முயற்சிக்கும் போது நாம் முதலில் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இதை நீங்கள் கவனித்த பின்னர் தயவுசெய்து மோசமான செயல் திறனுக்கான காரணங்களை ஆராய வேண்டும் பிறகு பணியாளரால் ஏன் வேலை செய்ய முடியவில்லை பணியாளரான அவரோ அல்லது அவளோ இந்தளவிற்கு செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அளவில் அவரால் ஏன் செய்ய முடியாமல் போனது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கான காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பணியாளர் பயிற்சி பெறாமல் இருக்கலாம் பணியாளர் தேவையான தகுதி அற்றவராக இருக்கலாம் பணியாளர் சௌகரியமாக உணராமல் கூட இருக்கலாம் பணியாளர் வெறும் சோம்பேறியாக இருக்கலாம் அல்லது ஒரு நபரின் தனிப்பட்ட சூழல் காரணமாக இருக்கலாம் அல்லது அந்த நபரை சுற்றியுள்ள சூழல் காரணமாக இருக்கலாம் எது எப்படியோ இந்த காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் அந்த சூழலில் உள்ள குறைபாட்டைச் சரி செய்ய வேண்டும் ஒரு பணியாளர் சரியாக வேலை செய்யாததற்கு காரணம் அந்த பணியாளரின் குறைபாடாகக் கூட இருக்கலாம் ஏனெனில் எந்தெந்த செயலை செய்ய அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் எந்தெந்த செயலை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியாது நாம் சொல்கின்ற சில பதவிகள் குழப்பத்தைக் கூட உண்டாக்கலாம் ஆகவே ஒரு நபர் எதை விரும்புகிறார் அந்த நபர் எதைப் பற்றி நினைக்கிறார் அவரோ அல்லது அவளோ எதை எல்லாம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆகியவற்றைக் கண்டறிய வேண்டும் அத்துடன் ஒரு பணியாளர் பொறுப்பேற்க வேண்டிய பதவியின் எதிர்பார்ப்புகளை அவரிடம் தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் பணியாளருடன் கலந்தாலோசித்து குறிக்கோள்களை நிர்ணயிக்க வேண்டும் தயவுசெய்து பணியாளரால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது பணியாளர் எதைச் செய்வார் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அதன்படி குறிக்கோள்களை நிர்ணயித்திடுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ஒருவர் வேலை செய்ய வில்லை எனில் கண்காணிப்பு மீட்டிங்கை நடத்துங்கள் நீங்கள் பிற பணியாளர்களைச் சந்திப்பதை விட அவர்களை அடிக்கடி சந்திப்பது எப்போதும் சிறந்த யோசனையாக இருக்கும் அவர்களுடைய பணிச்சூழலைப் பொறுத்து அவர்களுடைய அவுட்புட்டை பொறுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைக் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சில சமயங்களில் பணியாளர்கள் மிகவும் சௌகரியமாக உணருவார்கள் குறிப்பிட்ட சில வேலையில் குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் ஒருவரிடம் செல்லும் போது அவர்கள் அந்தளவிற்கு சௌகரியமாக உணர மாட்டார்கள் ஆகவே இதுபோன்ற கண்காணிப்பு மீட்டிங்கை நடத்தும் போது அவர்களுடைய கவலைகளைப் பற்றி அவர்களுடைய குறைகளைப் பற்றி அவர்களது மேற்பார்வையாளருடன் விவாதிப்பதற்கான வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள் மேலும் இத்தகைய மீட்டிங் மூலம் கடைப்பிடிக்க வேண்டிய தொடர் நடவடிக்கையின் மாற்று வழிகளை நிர்ணயிக்கலாம் அப்போதும் பணியாளர் தொடர்ந்து மோசமாக வேலை செய்தார்கள் என்றால் நீங்கள் இந்த பிரச்சனைகளை செயல்திறன் மதிப்பாய்வு வாயிலாகத் தீர்க்க வேண்டும் அந்த தீர்வை கண்டுபிடித்து அதை ஒரு தாளில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அந்த பணியாளரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்தது என்ன பணியாளரின் அவுட்புட் என்ன என்பதைப் பதிவு செய்ய வேண்டும் அந்த பணியாளரின் செயல்திறன் தொடர்ந்து முன்னேறாமல் இருந்தால் அவரை வேறொரு வேலைக்கு மாற்றிடுங்கள் அல்லது பணியாளரான அவரிடமோ அல்லது அவளிடமோ இது உங்களுக்கான சரியான இடம் இல்லை என்று சொல்வது மற்றும் வேறு மாற்று நடவடிக்கைக்கான பரிந்துரைகளைச் சொல்வது போன்றவை மோசமான யோசனையாக இருக்காது விவாதிக்கப்பட பிரச்சனைகளைப் பதிவு செய்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் அத்தகைய பணியாளரிடம் தொடர்பில் இருக்க வேண்டும் மேலும் உதாரணமாக தொடக்கத்திலிருந்தே அவர்கள் வெற்றிபெற உதவலாம் அவர்கள் வெற்றிபெறுவதற்காக முடிந்தவரை பல வளங்களையும் அதிக ஆதரவையும் கொடுத்து உதவலாம் அப்படிச் செய்தும் அவர்கள் வெற்றி பெறவில்லை எனில் இது சரியாக பொருந்தாது என்று நீங்கள் அவர்களுக்கு பரிந்துரை செய்யலாம் ஆனால் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் அவர்களுக்கு போதிய ஆதரவு கொடுக்காமல் போதிய வாய்ப்புகள் தராமல் அவர்களைத் தண்டிக்கக் கூடாது நீங்கள் அவர்களை முன்பே தண்டித்தால் நீங்கள் ஒரு மோசமான முன்மாதிரியாக மாறி விடுவீர்கள் இதனால் நீங்கள் மற்ற பிற பணியாளர்களின் ஊக்கத்திற்கு கேடு விளைவிக்க நேரிடலாம் தொடர்ந்து அவர்களிடம் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பின் நீங்கள் பணியாளரிடம் சென்று அவர்களுக்கு போதிய ஆதரவு தருவதாக பரிந்துரைக்கலாம் பணியாளருடன் தொடர்ந்து மதிப்பாய்வு மீட்டிங்களை நடத்தலாம் தொடர்ந்து முன்னேற்றம் ஏதும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது முக்கியத்துவம் ஏதும் இல்லாத அளவுக்கு மிகச் சிறிய அளவு முன்னேற்றம் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஒழுக்கம் சார்ந்த கொள்கைகளுக்குள் சில நடைமுறைகளை மாற்ற வேண்டியிருக்கும் அவை பணியாளரிடம் ஆரம்பத்திலேயே தெரிவிக்கப்பட வேண்டும் எது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை பணியாளர் தெரிந்து கொள்ள வேண்டும் செயல்திறனை மதிப்பிடுவது குறித்து நாம் பேசினோம் செயல்திறன் மதிப்பீடு என்றால் என்ன என்பது பற்றி நாம் தெளிவாகப் பேசினோம் செயல்திறன் மதிப்பீடுகளின் குறிக்கோள் பற்றிக் கூட பேசினோம் மதிப்பீட்டு நேர்காணல்கள் பற்றிப் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிட்டவில்லை ஆகவே நான் மிகவும் விரைவாக அதைப் பற்றிச் சொல்லி விடுகிறேன் மதிப்பீட்டு நேர்காணல் என்பது பல்வேறு கருவிகளைப் பயன்படுத்தி மதிப்பீடுகளை முறைசார் அமைப்பில் பதிவு செய்த பின்னர் மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்முறையாகும் பல்வேறு வகையான மதிப்பீட்டு நேர்காணல்கள் காணப்படுகிறது இத்தகைய மதிப்பீட்டு நேர்காணல்கள் வாயிலாக முடிவுகள் வேறுபடலாம் வெளிவரும் முடிவுகளானது திருப்திகரமானதாகவும் ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது இவை திருப்திகரமானதாக ஆனால் இதுவரை ஊக்குவிக்கப்படாததாக இருக்கலாம் திருப்தியற்றதாக ஆனால் திருத்தம் செய்யக்கூடியதாக இருக்கலாம் மற்றும் திருப்தியற்றதாகவும் திருத்த முடியாததாகவும் இருக்கலாம் ஆகவே இதுபோல பல வகை முடிவுகள் இருக்கக் கூடும் பெரும்பாலானவை இந்த நான்கு முடிவுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் மதிப்பீட்டு நேர்காணலை நீங்கள் எப்படி நடத்துவீர்கள் இது பணிக்கான குறிக்கோள் பற்றிய தரவைப் பொறுத்து பேசப்படலாம் தயவுசெய்து தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் தெரிவிக்க வேண்டாம் ஒரு நபரைப் பேசச் சொல்லி ஊக்கப்படுத்துங்கள் இது ஒரு நேர்காணல் அது கலந்துரையாடுவதாக இருக்க வேண்டும் அங்கே ஒருவருக்கொருவர் தயக்கமின்றி வெளிப்படையாகப் பேச வேண்டும் பிரச்சனைகளின் தொடக்கம் முதல் இறுதி வரை எனச் சுற்றி வளைத்துப் பேச வேண்டாம் நேரடியாகப் பேச வேண்டிய விஷயத்திற்கு வர வேண்டும் பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு காண வேண்டும் பின்வருமாறு சொல்லக் கூடாது அதாவது மன்னித்து விடுங்கள் நீங்கள் மிக நன்றாக வேலை செய்யவில்லை இந்த வேலையைச் செய்ய அதிகளவு நேரத்தைச் செலவிடுகிறீர்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கேம் விளையாட அதிக அளவு நேரம் செலவிடுகிறீர்கள் அப்படிச் செய்யாமல் பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு காணுங்கள் உங்கள் அவுட்புட் தேவையான அளவை எட்டவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் திமிர் பிடித்தவர் நீங்கள் ஒரு கோழை உங்களால் பேச முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது அத்தகைய கருத்துக்களைச் சொல்லக் கூடாது அல்லது நீங்கள் மிகவும் சத்தமாக பேசுகிறீர்கள் என்பது போன்ற கருத்துக்கள் சரியானதாக இருக்காது டிஃபென்சிவ் சப்பார்ட்டினேட் அதாவது தன்னை நியாயப்படுத்தி பேசும் சப்பார்ட்டினேட்டை நீங்கள் எப்படிக் கையாளுவீர்கள் ஆகவே தன்னை நியாயப்படுத்தும் நடத்தை என்பது சாதாரணமான ஒன்றுதான் குறிப்பாக நீங்கள் ஒருவரின் குறைகளை சுட்டிக்காட்டும் போது அந்த நபர் அதிலிருந்து தப்பிப்பதற்காகத் தனது பொறுப்புடைமையை மறந்து நிறுவனத்தின் மீது பழி சுமத்தி தன்னை தானே தற்காத்து கொள்வது இயல்பான ஒன்றுதான் இதுபோன்ற பல சூழல்கள் வரும் பணியாளர்கள் செய்ய வேண்டும் என்று நிறுவனம் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்கள் செயல்படவில்லை என்று நீங்கள் அவர்களிடம் சொல்லும் போது பணியாளர்கள் இப்படி தான் ரியாக்ட் செய்வார்கள் ஒரு நபரின் தற்காப்பு நடத்தைகளைச் சோதித்துப் பார்க்க வேண்டாம் ஒருவரின் நிறை குறைகளை அவர்கள் வாயிலிருந்தே சொல்ல வைக்க முயற்சியுங்கள் உதாரணமாக ஏதாவது ஒன்றிற்கு உங்கள் மீது குற்றம் சாட்டப்படுவதை உங்களால் தாங்கிக்கொள்ள முடியாது அதனால் அதற்குச் சாக்கு சொல்லி தப்பிக்க வழி தேடுகிறீர்கள் இது தான் உண்மையான காரணம் என்று உங்களுக்கு தெரியும் இத்தகைய நேர்காணல்களில் ஒருபோதும் ஒருவரின் தனிப்பட்ட விஷயங்களுக்குள் நுழையக் கூடாது உங்களைப் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை விட எனக்கு உங்களைப் பற்றி நன்றாகத் தெரியும் என்று சொல்லாதீர்கள் நான் இதைப் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் நன்மைக்காகத் தான் நான் இதைச் செய்கிறேன் என்று மக்கள் சொல்வார்கள் ஆனால் யாரும் மற்றவரின் நன்மைக்காக எதையும் செய்ய மாட்டார்கள் ஒரு செயலுக்குப் பின்னால் மறைமுகமாகக் காரணம் பல இருக்கும் ஆகவே நீங்கள் இவ்வகையான வார்த்தையைப் பயன்படுத்துகிறீர்கள் அத்துடன் பணியாளர்கள் உடனடியாக உங்களின் வாயை அடைத்து விடுவார்கள் அவ்வாறு நடப்பதை நீங்கள் விரும்பவில்லை உங்களிடம் வேலைபார்க்கும் பணியாளர்கள் உங்களை நம்ப வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படியெனில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை ஒத்திவையுங்கள் ஒரு பணியாளர் தன்னை நியாயப்படுத்தி அந்த குறைகளிலிருந்து தப்பிக்க நினைப்பதை நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக சிறிது காலம் வரை அவர்கள் போக்கிலேயே விட்டுப் பிடியுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதைப் புரிந்து கொள்ள அவர்களுக்குக் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் அதன் பின்னர் இரண்டாவது மீட்டிங்கில் சில நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நீங்கள் அந்த பணியாளருக்கு தெரிவிக்கலாம் மேலும் நீங்கள் உங்களுடைய குறைகளைத் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மேற்பார்வையாளராக நீங்கள் அனைத்திலும் முழுமையானவராக இருக்க மாட்டீர்கள் தயவுசெய்து அதை ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் முழுமையானவர் கிடையாது நீங்கள் அனைத்திலும் முழுமையானவராக இருப்பதாக உங்களுக்குத் தோன்றலாம் ஆனால் அப்படி கிடையாது உங்களுடைய குறைகளை ஒப்புக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து முன்னேறுபவராக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் தனித்து இருக்க விரும்புபவராக மாறியிருக்கலாம் ஒருவேளை பணியாளரின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம் ஆகவே உங்களுடைய குறைகளை ஒப்புக் கொள்ளுங்கள் சப்பார்டினேட்டுக்கு முன்பாக நீங்கள் அதை ஒப்புக் கொள்ள விரும்ப மாட்டீர்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் அதை ஒப்புக் கொண்டு அதன் படி செயல்பட வேண்டும் ஒரு சப்பார்டினேட்டை நீங்கள் எப்படி விமர்சிப்பீர்கள் அதற்கு ஒரு சூத்திரம் உள்ளது இராணுவத்தில் உள்ளவர்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது எல்லோர் முன்பாக புகழ வேண்டும் யாருக்கும் தெரியாமல் தனிப்பட்ட முறையில் தண்டிக்க வேண்டும் அதாவது பேசும் போது நேராக எதிர்கொண்டு முறையாகப் பேச முயற்சிக்க வேண்டும் ஒரு நபர் எதிர்பார்க்கும் பொது அபிப்ராயத்தைப் பராமரிக்க வேண்டும் தயவுசெய்து எல்லோர் மத்தியிலும் ஒரு பணியாளருக்கு உள்ள நற்பெயரையும் அவர் மீதான நல்ல அபிப்ராயத்தையும் அழித்து விடாதீர்கள் அப்படி மட்டும் செய்யவே கூடாது ஆகவே எல்லோர் முன்பாக புகழ்ந்து பேசுங்கள் தனிப்பட்ட முறையில் தண்டனை கொடுங்கள் அவர்களைத் திட்டலாம் அவர்கள் சரியாக செய்யாததை அவர்களிடம் எடுத்துச் சொல்லலாம் ஆனால் அதை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டுச் சொல்லுங்கள் அத்துடன் வெற்றி பெறுவதற்கு போதிய வாய்ப்பை அவர்களுக்குக் கொடுங்கள் போதுமானதை மட்டும் தான் தர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அவர்களுக்குக் கொடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் 99 சதவீதம் நீங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்திற்குள் நுழையக் கூடாது ஒரு பணியாளர் தனது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதி பூண்டுள்ளார் நீங்கள் நடத்தும் நேர்காணல் செயல்திறனை மேம்படுத்த வழிவகுக்கிறது என்பதை நீங்கள் எப்படி உறுதியாகச் செய்வீர்கள் மேலும் நேர்காணல் நடக்கும் போது சப்பார்டினேட் அச்சுறுத்தப்படுவது போல உணரவில்லை என்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஒரு பணியாளர் தங்களுடைய வேலையை சரியாகச் செய்யவில்லை என்பதை அவர்களிடம் சொல்வதற்கு ஒரு வழி உள்ளது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள் நுழையக் கூடாது அவர்களைத் தாக்கக் கூடாது வெளியே செல்லுமாறு அவர்களிடம் சொல்லக் கூடாது வாயை மூடச் சொல்லி அவர்களிடம் சொல்லக் கூடாது மிகவும் வன்முறையோடு நடந்து கொள்ளக் கூடாது ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளக் கூடாது முடிந்தவரை மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் அத்துடன் மற்ற பணியாளருக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களும் உங்களுக்கு மரியாதை தருவார் மேலும் பணியாளர்கள் ஒரு வேலையை செய்வதற்கு பயப்படக் கூடாது அவர்கள் அந்த வேலையை செய்ய ஊக்கப்படுத்தப்பட்டதாக உணர வேண்டும் ஆகவே அவர்களை பயமுறுத்தாதீர்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் ஒரு சப்பார்ட்டினேட் தன்னுடைய ஆலோசனைகளையும் உணர்வுகளையும் முன்னிலை படுத்துவதற்கான வாய்ப்பும் நேர்காணலின் போது பேசுவதற்கான வாய்ப்பும் அவருக்கு அளிக்கப்படுவதை உறுதி செய்யுங்கள் நேர்காணல் ஒன்றும் ஒரு வழியில் தகவல்களைச் சொல்லும் அமர்வு கிடையாது அது ஒரு உரையாடலாக இருக்க வேண்டும் தயவுசெய்து அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உள்ளக் கருத்துகளை முன்வைக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் சப்பார்டினேட்களுக்கு உதவிக்கரமாகவும் ஆதரவாகவும் இருங்கள் அத்துடன் வெற்றி பெற அவருக்கு உதவுங்கள் ஆகவே -ஐ காணுங்கள் மேலும் ஒரு முறை சொல்கிறேன் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் விதமான விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதை கேட்பவர்களிடையே இது எதிர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்தி விடுகிறது மேலும் மோதல் உருவாகும் அல்லது அந்த மோதல் தீவிரமாகக் கூடும் அது நிறுவனத்திற்கு ஆபத்து தரக்கூடியது இது எதிர்காலத்தில் வரும் கருத்து வேறுபாடுகளை சமாளிப்பதில் தனிநபர் ஒருவரின் விருப்பத்தைக் குறைத்து விடுகிறது ஆகவே உங்களைச் சுற்றியுள்ள பணியாளர்கள் அசௌகரியமாக உணர்ந்தால் அவர்கள் நியாயமில்லாத முறையில் நடத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் தங்களுக்குள் பிரச்சினைகளை வைத்துக் கொண்டு உங்களிடம் வர மாட்டார்கள் அத்துடன் அது அவர்களுடைய செயல்திறனில் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அது அவர்கள் தங்களுக்காக நிர்ணயித்த சுய இலக்குகளிலும் தன்னம்பிக்கையிலும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் உங்களால் பணியாளர்களின் நம்பிக்கையை ஒழிக்க முடியும் ஆனால் அது அவர்களின் செயல்திறனையும் சேர்த்துக் குறைத்து விடும் அதை நீங்கள் விரும்பவில்லை நேர்காணல் முடிந்த பின்னர் அடிக்கடி செயல்திறன் பற்றிப் பேசுங்கள் பின்னர் அந்த செயல் திறனை ஆராய்ந்து அவர்களுடைய இந்த செயல்திறன் போதுமானது தானா இல்லை அவர்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுகிறதா என்று கண்டுபிடியுங்கள் மேலும் அவர்களின் செயல்திறனுக்கு நிறுவனம் தொடர்ந்து வெகுமதி அளிக்கும்படி செய்யுங்கள் அதனால் எப்போதுமே நிறுவன வெகுமதிகள் செயல்திறனோடு இணைந்திருக்க வேண்டும் இப்போது நான் இன்று பார்க்கப் போவதாக முடிவு செய்திருந்த தலைப்புக்கு நாம் செல்வோம் மன்னித்து விடுங்கள் முன்பு பார்த்ததை மீண்டும் நினைவு கூற சிறிது நேரம் எடுத்துக் கொண்டேன் எது எப்படியோ கிட்டத்தட்ட 12 நிமிடங்களுக்கு பின்னர் நாம் மீண்டும் இந்த தலைப்புக்கு வருகிறோம் அதுமட்டுமல்லாது நான் இன்று இப்பகுதியில் குறைந்தது பயிற்சி மற்றும் வளர்ச்சியில் பாதியளவாவது முடித்து விடுவேன் என்று நம்புகிறேன் அதன் பிறகு அடுத்த வகுப்பில் இதற்கு அடுத்த பகுதிக்குச் செல்வோம் பயிற்சி செயல்முறை ஒரு பணியாளரை நீங்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கிறீர்கள் அந்த பணியாளர் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் உங்கள் நிறுவனத்தில் ஒரு வருடம் வேலை பார்த்திருக்கிறார் அதாவது நீங்கள் ஒரு பணியாளரைப் பணியமர்த்தி இருக்கிறீர்கள் ஆரம்பக்கட்ட ஓரியண்டேஷன் வழியாக அவரை வழிநடத்துகிறீர்கள் அவருடைய செயல்திறனை மதிப்பீடு செய்திருக்கிறீர்கள் அவரை தொடர்ந்து நிறுவனத்தில் வைத்திருக்க முடிவு செய்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்வீர்கள் பயிற்சி செயல்முறையை மேற்கொள்வீர்கள் இதில் பயிற்சி என்பது புதிதாக வந்த அல்லது தற்போது வேலையில் இருக்கும் பணியாளர்கள் தங்களுடைய வேலைகளைச் சரியாகச் செய்வதற்குத் தேவையான திறன்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே பயிற்சியின் அர்த்தமாகும் இங்கே சில கருத்துக்கள் உள்ளன கவனக்குறைவான பயிற்சி என்பது போதிய பயிற்சியின்மை அல்லது ஒரு பணியாளருக்கு ஒதுக்கப்பட்ட வேலைக்குப் பொருந்தாத பயிற்சியை குறிக்கிறது நாம் அவர்களுக்குப் பல முறை பயிற்சி தருகிறோம் அவர் நோக்கத்தை அடைவதற்காகப் பயிற்சி தொகுதிகள் வாயிலாக அவர்களை வழிநடத்துகிறோம் அவ்வளவு தான் ஏனெனில் நம்மைச் சுற்றியிருக்கும் எல்லோருமே இதை மேற்கொள்கிறார்கள் அவர்களுக்கு இவ்வித பயிற்சி தேவைப்படலாம் அல்லது தேவைப்படாமலும் போகலாம் ஆகவே அது தான் கவனக்குறைவான பயிற்சி எனப்படுகிறது யுக்தியையும் பயிற்சியையும் சீர் படுத்துவதற்காக கற்றலானது பணியாளர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுடன் இணைக்கப்பட வேண்டும் இந்த தேவை நிறுவனத் தேவைகளுடன் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இது மிகவும் பொருத்தமான பயிற்சியோடு இணைக்கப்பட வேண்டும் அதைத் தொடர்ந்து அது தனிநபரின் செயல்திறனோடு இணைக்கப்பட வேண்டும் மேலும் இது நிறுவன செயல்திறனோடு சீர்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இது ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட பல விஷயங்களின் கூட்டுக் கலவையாக உள்ளது நிறுவனம் என்பது என்ன நிறுவனத்தால் என்ன செய்ய முடியும் நிறுவனம் எதை நோக்கி பயணிக்கிறது ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் சமன் செய்யப்பட்ட ஸ்கோர்கார்டு குறித்துப் பேசினோம் அதன்படி பயிற்சியானது சமன் செய்யப்பட்ட தன்மை கண்ணோட்டம் யுக்தி செயல்திறன் நிதி வாடிக்கையாளர்கள் போன்ற அனைத்தையும் வைத்து சீராக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம் அத்துடன் குறிப்பிடப்பட்ட இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றினுடைய தேவைகளும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அத்துடன் அவை நிறுவனம் எதை நோக்கி முன்னோக்கிச் செல்கிறது என்பதைக் கொண்டும் நிறுவனத்தின் யுக்தியைக் கொண்டும் சீரமைக்கப்பட வேண்டும் அத்துடன் அனைத்தும் ஒன்று சேர்ந்த சிக்கலான இந்த தொடர்புகள் முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும் அவை முழுவதுமாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு பயிற்சிக்கான தேவைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஆகவே இது தான் பயிற்சி செயல்முறை ஆகும் அடுத்து இருப்பது பணியாளர் பயிற்சி பயிற்சியானது மிகச் சிறந்த வழியில் திட்டமிடப்பட்ட திட்டங்களை உள்ளடக்கியுள்ளது பயிற்சி என்பது படிப்படியான ஒரு செயல்முறை இது திட்டமிடப்பட்ட திட்டங்களை உள்ளடக்கி இருக்கும் அந்த திட்டங்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்டவை அவை முன்பே செய்யப்பட்டவை இவை தனிநபர் குழு மற்றும் அல்லது நிறுவன அளவில் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேம்பட்ட செயல்திறனானது அறிவு திறன்கள் குணநலன் மற்றும் அல்லது நடத்தை ஆகியவற்றில் காணப்படும் அளவிடக்கூடிய மாற்றங்களை குறிக்கிறது ஆகவே நாம் A என்ற புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இப்போது நாம் B என்ற புள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் B புள்ளிக்குச் செல்ல நமக்கு என்ன தேவை நான் அதை உங்களுக்கு வரைந்து காட்டுகிறேன் இது தான் புள்ளி A மேலும் என்னுடைய நிறுவனத்திற்கு இது போன்ற ஒரு வடிவம் எனக்குத் தேவை நான் வரைந்திருப்பது பார்க்க மிகவும் மோசக உள்ளது அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இது இப்படி இருக்க வேண்டும் ஆகவே இப்போது எனக்கு என்ன தேவை என்றால் என்னுடைய நிறுவனத்தை நான் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்குக் கொண்டு செல்ல வேண்டும் மேலும் என்ன நடந்தாலும் சரி இங்கே என்னிடம் சில திறமைகள் காணப்படலாம் என்னுடைய நிறுவனத்தை இதிலிருந்து இதற்குக் கொண்டு செல்வதற்கான புள்ளி B இது தான் ஆகவே நம்மிடம் பணியாளர்கள் இருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் நிதி இருக்கிறது நம்மிடம் செயல்பாடுகள் இருக்கிறது கண்ணோட்டமும் மூலோபாயமும் இருக்கிறது இந்த மொத்த அம்ஸங்களின் வாயிலாகவும் நாம் எப்படி இங்கிருந்து இங்கே செல்வோம் அப்படி வர நமக்கு என்ன தேவை ஒருவேளை இங்கே நாம் சில திறன்களைக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை நமக்கு இங்கே வேறு விதமான திறன்கள் தேவைப்படலாம் நமக்கு இங்கே பணம் தேவைப்படலாம் நமக்கு இதுபோல் வெவ்வேறான விஷயங்கள் தேவைப்படலாம் இவை அனைத்துமே ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவை தான் அத்துடன் நாம் எதை நோக்கி முன்னேறிச் செல்கிறோம் நமது பணியாளர்கள் புள்ளி A -லிருந்து புள்ளி B -க்கு செல்ல என்ன செய்ய வேண்டும் நிறுவனத்தின் கண்ணோட்டம் மற்றும் மூலோபாயத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோமா ஆகியவை குறித்த தெளிவான எண்ணம் இருப்பது மிக முக்கியமான ஒன்று ஆகவே ஆகவே நாம் எங்குச் செல்ல விரும்புகிறோம் இன்று நாம் எங்கே இருக்கிறோம் ஆகிய இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசங்களை மிகத் தெளிவாகத் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து இருப்பது பயிற்சியில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் சில விஷயங்களால் மாறிவரும் நிறுவனச் சூழலுடன் பயிற்சியை எப்படி வேகமாக செயல்படுத்த முடியும் பல விஷயங்களால் நிறுவனங்களில் சூழல்களில் தாக்கம் ஏற்படுகிறது அவை தங்களுடைய போட்டி நிறுவனங்களால் பாதிக்கப்படுகிறது அரசியல் சூழலால் பாதிக்கப்படுகின்றன சமூகச் சூழலால் மற்றும் தங்கள் நிறுவனத்திற்குள் இருக்கும் தங்களுடைய பணியாளர்களின் செயலால் பாதிக்கப்படுகிறது தங்கள் நிறுவன பணியாளர்கள் வேறொரு நிறுவனங்களில் அவர்களுடைய போட்டியாளர்களோடு கொண்டிருக்கும் தொடர்புகளால் பாதிக்கப்படுகின்றன ஆகவே இவை அனைத்துமே நிறுவனத்திற்கு ஒரு அழுத்தத்தை தருகிறது மேலும் அதைத் தொடர்ந்து எப்போதுமே மாறும் விதமான தேவைகளை உருவாக்குகிறது ஆகவே மிக விரைவான மிக வேகமான மாறுகின்ற இந்த சூழலைக் கொண்டு நிறுவனங்கள் எப்படி வேகமாக பயிற்சி தர முடியும் ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது இன்று எனக்கு ஒரு வித திறன்கள் தேவைப்படலாம் காலப் போக்கில் அத்தகையைத் திறன்களை ஒன்று திரட்டி அதை என்னுடைய பணியாளர்களுக்கு என்னால் தர முடியும் இந்த நிலையில் திடீரென ஏதோவொன்று நடக்கிறது எல்லாம் மாறுகிறது ஆகவே என்னால் எப்படி அந்த திறன்களை வைத்திருக்க முடியும் அடுத்து இருப்பது வகுப்பறை போன்ற அமைப்பில் அல்லது வேலையில் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டுமா இவை மறுபடியும் நீங்கள் பயிற்சியின் போது பணியாளர்களுக்கு எதை கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதைச் சார்ந்து இருக்கும் பயிற்சியை உலகளவில் மிகவும் சிறப்பாக எப்படி வழங்குவது நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தைக் கொண்டிருந்தால் உங்கள் நிறுவனத்திலுள்ள பல பிரிவுகளுக்கும் உங்கள் நிறுவனத்தின் பல்வேறு துணை நிறுவனங்களுக்கும் நீங்கள் எப்படி பயிற்சி அளிப்பீர்கள் பயிற்சி பெறுபவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஊக்கம் பெறும் வகையில் எப்படி பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் நீங்கள் எங்கே பயிற்சி கொடுக்கிறீர்கள் பிசிகல் லொகேஷன் பணியாளர்களை நீங்கள் எப்படி ஊக்குவிக்கிறீர்கள் அளிக்கப்படும் அந்த பயிற்சியை அவர்கள் புரிந்துக் கொள்ளும் விதமாக நீங்கள் எப்படி மாற்றுவீர்கள் பயிற்சி அளிப்பது ஒரு அம்சம் மட்டும் தான் ஆனால் அந்த பயிற்சியை புரிந்து கொள்ளும் விதமாக உருவாக்குவது மிகவும் வித்தியாசமான ஒரு பந்து விளையாட்டு போன்றது ஆகவே பயிற்றுவிப்பவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெர்க்கிய சவால்கள் இவை தான் மேலும் இவை மிகவும் தீவிரமாகக் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியவை வேறு சில சவால்களும் உள்ளன பயிற்சி தருவதென்பது நாம் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைக்கான தீர்வாக இருக்குமா பயிற்சியை நாம் கொண்டு வர முடிவு செய்ததற்கு காரணம் இது தான் நாம் புள்ளி A யிலிருந்து B க்கு செல்ல வேண்டும் அதனால் தான் நமக்குப் பயிற்சி தேவைப்படுகிறது பணியாளர்கள் எல்லோருக்கும் என்னவெல்லம் தெரியும் கண்ணோட்டம் மற்றும் மூலோபாயத்தை கொண்டு அவர்கள் எப்படி தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைக் கண்டறிய வேண்டும் இப்போது பயிற்சி உதவிப்புரியுமா அல்லது வேறு எதையாவது மாற்ற வேண்டுமா பிரச்சினைக்கான ஒரே தீர்வு தான் இதுவா பயிற்சிக்கான இலக்குகள் தெளிவானதாகவும் யதார்த்தமானதாகவும் உள்ளதா பயிற்சி என்பது அனைத்தையும் மாற்றி விடுமா அல்லது இது வேறொன்றின் மூலம் தள்ளப்பட வேண்டிய மற்றும் ஊக்கப்படுத்த வேண்டிய செயல்முறையின் தொடக்கமாக மட்டுமே இருக்குமா பயிற்சி என்பது ஒரு நல்ல முதலீடாக இருக்குமா இதுபோல் பணியாளரிடம் வேறொரு கேள்வி கூட இருக்கலாம் நான் அதிகளவு பணத்தை செலவு செய்யப் போகிறேன் ஆனால் சிறிது காலத்திற்குப் பிறகு அது கையில் தங்கவில்லை என்றால் அது பொருத்தமற்றதாகி விட்டால் செல்லாததாகிவிட்டால் என்ன செய்வது இதில் இவ்வளவு பணம் செலவழிப்பதில் என்ன பயன் இதற்காகப் பல நபர்கள் பரிந்துரைத்த சில தீர்வுகள் உள்ளன அவை இந்த புத்தகத்தில் பதிவு ஆகி உள்ளது நான் அதை உங்களுக்கு ரெஃபெரென்ஸாக கொடுத்திருக்கிறேன் இதற்கு ஒரு தீர்வு பயிற்றுவிப்பாளர்களை நிறுவனத்திற்குள்ளேயே தேடிக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பணியாளருக்கு பயிற்சி தருகிறீர்கள் ஒரு பணியாளர் மீது முதலீடு செய்திருக்கிறீர்கள் வெளியே சென்று திரும்பி வரும் நபர் நிறுவனத்தில் மீதமுள்ள பணியாளர்களுக்குப் பயிற்சி அளிக்கிறார்கள் அதனால் இறுதியாகப் பார்த்தால் நீங்கள் அதிக அளவு பணத்தைச் செலவழித்திருக்க மாட்டீர்கள் இன்று எது தேவைப்படுகிறதோ அதற்குப் பயிற்சி கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஆகவே இது ஒரு தீர்வாக இருக்கும் இது ஒரு SOS ஆகும் அதாவது இன்று நீங்கள் எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சினைக்கான ஒரு வகை தீர்வாக இருக்கும் ஆனால் நாளை நீங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் கூடப் போகலாம் ஆனால் குறைந்தது இன்று இந்த விஷயங்கள் தீர்க்கப்படுகிறது அல்லவா மூலோபாய சீரமைப்புக்கான பயிற்சியை கொடுங்கள் அது உங்கள் பணியாளர்களுக்கு நீங்கள் தரும் பயிற்சிக்கேற்ப இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதை அதிகமாக்கலாம் ஒருவேளை இதில் இன்னும் கூடுதலான சலுகைகளை நீங்கள் சேர்க்கலாம் அடுத்து இருப்பது குறைந்த செலவுகளை உடைய ஆன்லைன் பயிற்சியில் முதலீடு செய்தல் இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கும் பாடத்திட்டத்தை எடுத்துக் கொள்ளலாம் இது கட்டணமில்லா இலவச மென்பொருளில் பதிவேற்றக்கூடிய பாடத்திட்ட மெட்டீரியலின் வளர்ச்சி கொண்ட தொழில்நுட்பம் மேம்பட்ட கற்றலுக்கான தேசிய பாடத்திட்டம் ஆகும் நாம் இங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறோம் நான் என்ன செய்கிறேன் என்றால் இங்கே உட்கார்ந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அத்துடன் இந்த வகுப்பானது 2015 ஆம் ஆண்டு செப்டம்பர் 29 அன்று கரக்பூரிலுள்ள IIT யின் ஸ்டுடியோவில் பதிவு செய்யப் படுகிறது அத்துடன் பின்னணியில் இந்த விரிவுரைகளைப் பதிவு செய்கின்ற ஒருவர் இருக்கிறார் அவரைத் தவிர இங்கு வேறு யாருமில்லை இந்த வகுப்பறையில் மாணவர்கள் யாரும் இல்லை நான் ஒரு வீடியோ கேமராவை வைத்துப் பேசுகிறேன் மேலும் சில காலத்திற்குப் பின்னர் பயன்பாட்டிற்கு வரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வளங்களை உருவாக்குகிறேன் மேலும் இவ்வகையான செயல்பாடு வெவ்வேறு நாடுகளில் உள்ள வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் ஏன் இவை அனைத்தையும் செய்கிறோம் நாங்கள் இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் நீங்கள் விரும்பும் நேரத்தில் இலவசமாக இந்த பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேலும் நாங்கள் இங்கே பகிர்கின்ற இந்த கல்வியை ஒரு பைசா கூட செலவழிக்காமல் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இணைய இணைப்புக்கான அணுகல் இருந்தால் போதும் அவர்கள் எங்கிருந்தாலும் இதனுள் உள்நுழையலாம் இது எப்படிக் கிடைக்கும் என்று என்பது பற்றி எனக்குத் தெரியாது ஆனால் இது கண்டிப்பாக கட்டணம் செலுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் இவை அனைத்தும் இலவசமாக மாறும் எனவே இந்த வகையான முன்முயற்சிகள் மக்கள் வெவ்வேறு விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் இதை நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் தற்போது உங்களுடன் மிகவும் அடிப்படையான மனித வள மேம்பாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் தொழில்நுட்ப பயிற்சியும் கூட ஆன்லைனில் கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இணைய அணுகல் இருந்தால் நீங்கள் மிக எளிதாக ஆன்லைனுக்கு சென்று ஒரு விமானத்தை எப்படி உருவாக்குவது அல்லது உங்கள் காரை எப்படி சரி செய்வது அல்லது உங்கள் காரில் நசுங்கிய பகுதியை எப்படி சரி செய்வது போன்ற பல விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு விமானத்தை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிறிய விஷயங்களைக் கவனித்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளலாம் அதன் பின்னர் நீங்கள் உங்களுக்கான சொந்த தொழிலைத் தொடங்கலாம் எனவே நீங்கள் இதற்காக அதிக நேரம் செலவிட தேவையில்லை நம்மில் பெரும்பாலோர் இது போலத் தான் இப்போது பழுதுகளை சரி செய்து கொள்கிறார்கள் எனது லேப்டாப்பில் என்னால் லாகின் செய்ய முடியவில்லை அல்லது ஏதாவது ஒரு சொலுஷன் கிடைப்பதில் எனக்குச் சந்தேகம் ஏற்பட்டால் அதாவது ஸ்லைடுகளில் பக்க எண்களை சேர்க்க முடியவில்லை எனில் அதற்காக நான் உண்மையில் ஒரு புத்தகத்தை எடுத்துப் பார்க்க வேண்டாம் நூலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துப் பார்ப்பதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டாம் அதற்கு நான் உடனே ஆன்லைனுக்கு செல்கிறேன் பவர் பாயிண்ட் 2010 அல்லது எதுவாக இருந்தாலும் சரி பக்க எண்களை ஸ்லைடுகளில் எவ்வாறு சேர்ப்பது எப்படி என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் அதற்கான தீர்வு உடனடியாக வருகிறது அது உடனே எனக்கு ஒரு வீடியோவைக் காட்டுகிறது அதோ அங்கே சென்று இதைக் கிளிக் செய்யுங்கள் பின்னர் இங்கே செல்லுங்கள் பின்னர் இதைக் கிளிக் செய்து இங்கே செல்லுங்கள் இதன் மூலம் உங்கள் ஸ்லைடுகளில் பக்க எண்களை சேர்க்க முடியும் இது ஒரு வகையான பயிற்சி என்று நான் கூறுகிறேன் எனவே பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இல்லாவிட்டால் விரைவான திருத்தங்களுக்காக ஒருவித சான்றிதழ் தேவைப்படுகிறது இனிமேல் நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக யாரையும் அழைத்து வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆன்லைன் கோர்ஸ்கள் ஆன்லைன் பயிற்சிகள் நம்பத்தகுந்த ஆன்லைன் பயிற்சிகளை பயன்படுத்த விரும்பும் மக்களுக்கு அது கிடைக்கிறது இதைத்தான் நிறுவனங்கள் இப்போது செய்கின்றன இந்த ஆன்லைன் பயிற்சிகள் செலவுகளைக் குறைக்கின்றன பயிற்சியின் ஒரு பெரிய சவால் இந்த பயிற்சி சரியாக வேலை செய்யுமா என்பது தான் மிகப் பெரிய கேள்வியாக இருக்கிறது உங்களுக்குச் சரியான நோக்கம் உள்ளது நீங்கள் அதை முயற்சி செய்து மக்களுக்கு கொடுக்கிறீர்கள் நீங்கள் அது அவர்களுக்கு மிகவும் அவசியம் என்று நினைக்கிறீர்கள் அதனால் அவர்களுக்கு அனைத்து வளங்களையும் வழங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை ஊக்குவித்து உள்ளீர்கள் அவர்கள் அதை நீண்ட நாட்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்றாலும் கூட இது உண்மையில் மேம்பட்ட இலாபங்களை விளைவிக்கும் இதனால் தான் பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் அல்லது பெரும்பாலான வணிகங்கள் இதைப் பின்பற்றுகின்றன எந்தவொரு வணிகத்திற்கும் முதல் முன்னுரிமை என்பது நிறைய பணம் சம்பாதிப்பது தான் அந்த பணத்திலிருந்து தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது அப்படி இருக்கும் போது நிறுவனங்கள் ஏன் பயிற்சியில் முதலீடு செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் இன்னும் அதிகப் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள் நிறுவனங்கள் ஏன் பயிற்சியில் முதலீடு செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தவறு நிகழ விரும்பவில்லை அதனால் அவர்களுக்கு பணம் அதிகமாகச் செலவாகும் இந்த பயிற்சியை மேற்கொண்டவர்களுக்கு எதிர்காலத்திலும் இந்த பயிற்சியால் பயன் பெற முடியுமா மற்றும் நிறுவனத்தில் தவறுகள் நிகழவதற்கு முன்பாகவே அந்த தவறுகள் நிகழாத வண்ணம் தடுக்க முடியுமா அல்லது அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றின் மூலமாக தற்போது நிறுவனத்திற்கு உதவ முடியுமா இன்னும் கூடுதலாக பணம் சம்பாதிக்க முடியுமா அது ஒரு பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது கற்றுக் கொள்வதை அர்த்தமுள்ளதாக்குதல் எந்தவொரு கற்றல் அல்லது பயிற்சியையும் எவ்வாறு அர்த்தமுள்ளதாக்குவது பயிற்சியின் தொடக்கத்திலேயே பயிற்சி பெறுபவர்களுக்கு உதவுவதற்காகவும் பயிற்சி திட்டத்தின் மதிப்பை உணர்ந்து கொள்வதற்காகவும் ஒரு கண்ணோட்டத்தை வழங்கவும் உங்கள் பயிற்சியாளர்களிடம் சொல்லி இந்த பயிற்சி ஏன் நடத்தப்படுகிறது என்று தெளிவாக விளக்கச் சொல்லுங்கள் அவர்களிடம் மிகவும் நேர்மையாக இருங்கள் நீங்கள் எதற்காக இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இந்த பயிற்சியில் என்ன செய்கிறீர்கள் என்று தெளிவாக கூறுங்கள் இந்த பயிற்சித் திட்டத்தின் ஒவ்வொரு அமர்விலும் அவர்கள் என்ன கற்றுக் கொள்கிறார்கள் என்ற பட்டியலை உருவாக்க அவர்களை ஊக்குவிக்கவும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல பழக்கமான எடுத்துக்காட்டுகளைச் சேர்க்கவும் இவை அனைத்தும் இந்தியர்கள் இல்லாத வெளிநாட்டு எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களில் இருப்பவற்றை தான் நான் குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் நிறுவனங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மிகவும் ஒத்திருக்கிறது ஆனால் முடிந்தவரை நான் இந்திய நிறுவனங்களிடம் இருந்து எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு வருகிறேன் தற்போது நீங்கள் உங்கள் வீடுகளில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் இந்த சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுக்குச் சொல்வதை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் முடிந்தவரை நீங்கள் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக பயிற்சியை மாற்றுதல் இந்த விரிவுரைகளின் தொகுப்பு உங்களிடம் இருக்கிறது இவை அனைத்தும் விரிவுரைகளின் தொகுப்பாகும் இதில் நீங்கள் பல பழக்கமான எடுத்துக்காட்டுகள் சேர்க்கலாம் குறிப்பாக இந்த பயிற்சியின் சில இடங்களில் நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தி விரிவாக கற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும் இடங்களில் அல்லது ஒரு நிறுவனம் தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஊழியர்களுக்குப் பயிற்சியளிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் கற்பித்ததை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை உடனடியாக காண்பிப்பது மிகவும் அவசியம் ஆகும் தகவலின் தர்க்கரீதியான அமைப்பு இந்த தகவல் அனைத்தும் தர்க்கரீதியான வரிசையில் இருந்தால் அது மிக வேகமாகப் புரிந்து கொள்ளப்படும் மேலும் அது உடனே மனதில் பதிந்து விடும் தகவல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் பிட்கள் மற்றும் துண்டுகளாக இருந்தால் பணியாளர்களால் அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது எனவே அது மிகவும் அவசியமானது ஆகும் பழக்கமான சொற்கள் மற்றும் கருத்துக்களைப் பயன்படுத்துதல் பயிற்சியாளர்களின் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல் மற்றும் பயிற்சியின் போது மற்றும் அதற்குப் பிறகு அவர்களுக்கு வெற்றிகரமான உணர்வைத் தருவதன் மூலம் பயிற்சியை நிறைவு செய்ய வேண்டும் பயிற்சி அளிப்பது என்பது மிகவும் கடினமான செயலாகும் பயிற்சியின் போது பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க மிக அதிகமான அளவில் வேலை மற்றும் முயற்சி தேவைப்படுகிறது பயிற்சியின் இலக்கை அடைய நீங்கள் பணியாளர்களுக்கு உதவ விரும்பினால் அவர்களின் பயிற்சியை சிறு சிறு பகுதிகளாகப் பிரிக்கவும் இதனால் அவர்களுக்கு ஒரு பகுதியை முடித்து விட்டு அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பது போல இருக்கும் இதில் விளக்க படங்கள் அத்தியாவசிய பயன்பாடாக இருக்கிறது இந்த விரிவுரையில் நான் அதிகமாக கூறவில்லை என்றாலும் கூட இது எப்போதும் உங்கள் பயிற்சிக்கு நிறைய மதிப்பைச் சேர்க்கிறது பயிற்சி தேவைகளை உருவாக்குதல் மற்றும் பராமரித்தல் பணியாளர்கள் தங்கள் பயிற்சியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி அவர்களுக்குக் காட்சிப்படுத்துங்கள் மேலும் அவர்கள் தற்போது செய்து கொண்டிருப்பதைப் பற்றி மேலும் மேலும் கற்றுக்கொள்ள அவர்களை ஊக்குவிக்கவும் எனவே பயிற்சியின் தேவை நீடிக்கிறது அவர்கள் அதை அறிந்து கொண்டால் காலப்போக்கில் விஷயங்கள் மாறலாம் ஒன்று இந்த நிறுவனத்தின் உதவியுடனோ அல்லது சொந்தமாகவோ அவர்கள் இதைச் செய்ய வேண்டும் அவர்கள் தாங்கள் செய்யும் வேலையைப் பற்றி மேலும் மேலும் கற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் நிறுவனத்தில் உள்ள செயல்முறைகளைத் தொடர்ந்து மேம்படுத்த நீங்கள் அதை எவ்வாறு செய்வது என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் நிறுவனம் தொடர்ந்து முன்னேறி தன்னை மேம்படுத்திக் கொண்டால் ஊழியர்களும் கவனக்குறைவாக இருக்க மாட்டார்கள் பணியாளர்கள் தாங்கள் செய்யும் வேலையைத் தொடர்ந்து செய்து சலிப்படைய மாட்டார்கள் தற்போது வரை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை எப்படி மேம்படுத்தலாம் என்று ஊக்குவிக்கப்படுவார்கள் திறன் பரிமாற்றத்தை எளிதாக்குகிறது பெரிதாக்குகிறது திறன்களை மாற்றுவதற்கு நீங்கள் எவ்வாறு உதவுகிறீர்கள் திறன் பரிமாற்றம் என்பது நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஒருவர் கற்றுக்கொண்ட திறன்களைப் பயன்படுத்துவதை குறிக்கிறது நிஜ வாழ்க்கையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒருவர் தான் கற்றுக் கொண்ட திறன்களை பயன்படுத்த முடிகிறது எனவே இந்த பரிமாற்றத்தை எவ்வாறு எளிதாக்குவது பயிற்சி நிலைமைக்கும் பணி நிலைமைக்கும் இடையிலான ஒற்றுமையை அதிகரிப்பதன் மூலம் எளிதாக்கலாம் அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை காட்சிப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு வகுப்பறையில் பயிற்சி அளிக்கிறீர்கள் என்றால் அதை உருவக படுத்துங்கள் பின்னர் நிஜ வாழ்க்கை நிலையை வகுப்பறை நிலைமைக்கு உருவக படுத்துங்கள் போதுமான பயிற்சியை வழங்கவும் குறிப்பாக அது நேரடி நடைமுறை பயிற்சி எனில் பணியாளர்களுக்கு போதுமான பயிற்சியை வழங்க வேண்டும் நீங்கள் செய்வது போலவே அவர்களும் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் பின்னர் நீங்கள் செய்யும் அனைத்தையும் அவர்களை மீண்டும் செய்யச் சொல்லுங்கள் அவர்கள் கற்றுக் கொள்ள விரும்பும் புதிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் கற்றுக் கொள்ளும் புதிய திறன்களை பற்றி போதுமான அளவு அறிந்த ஒரு நபரின் முன்னிலையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் பயிற்சியாளர்களை வழிநடத்துங்கள் அது லேபிள் அல்லது அடையாளமாக இருக்க கூடாது சாரி தவறாக சொல்லி விட்டேன் இது இயந்திரத்தின் ஒவ்வொரு அம்சமாகவும் இருக்க வேண்டும் செயல்பாட்டின் படி லேபிளிட வேண்டும் அல்லது அடையாளம் காண வேண்டும் எனவே பெயர்களைத் தெளிவாக கொடுங்கள் செயல்முறையின் வெவ்வேறு படிகளைக் குறிக்கவும் பணியின் முக்கிய அம்சங்களுக்கு பயிற்சியாளர்களை கவனமாக வழிநடத்துங்கள் சாத்தியமான மன அழுத்த நிலைமைகள் பற்றிய தகவல்களைத் தரவும் எனவே இன்ஸ் மற்றும் அவுட்கள் பற்றி அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் இந்த புதிய திறமைகளைக் கற்றுக் கொள்ளும் போது ஏதேனும் பிரச்சினைகள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடும் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் பயிற்சியாளர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக்கொள்ள அனுமதிக்கவும் எனவே அவர்கள் தாங்கள் கற்றுக் கொள்ளும் வேகத்திலேயே கற்றுக்கொள்ள உதவுங்கள் அவர்கள் அப்போது தான் மிகவும் வசதியாக உணருவார்கள் இத்தகைய வலுவூட்டல் கற்றலின் போது சரியான பதில்களை ஊக்குவிப்பதன் மூலமும் தவறானவற்றை சரிசெய்வதன் மூலமும் கற்றலை வலுப்படுத்துங்கள் அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் அவர்கள் அதைச் செய்யாதபடி அவற்றைச் சரி செய்யவும் இதன் மூலம் அவர்கள் தாங்கள் எங்கே தவறு செய்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள் அதனால் அவர்கள் தடுக்க முடியும் அவர்கள் தாங்கள் செய்யும் வேலையின் மீது தங்கள் கவனத்தை செலுத்துவார்கள் இந்த பயிற்சியின் விளைவுகளை அவர்கள் கற்றுக் கொள்ளும் நாளின் நேரம் அல்லது திட்டத்தின் காலம் அலுவலக நடவடிக்கைகள் மற்றும் மேம்பாடு போன்றவற்றை கற்றல் வளைவில் உணர்ந்து கொள்ளுங்கள் இது குறித்து நிறைய விவாதம் நடந்து வருகிறது சிலர் நாங்கள் காலையில் சிறப்பாக கற்றுக் கொள்கிறோம் என்றும் சிலர் மதிய உணவுக்குப் பிறகு கற்றல் வளைவு குறைகிறது என்று கூறுகிறார்கள் சிலர் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு தங்களால் கவனிக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு பணியாளர்களின் செயல்திறன் குறைகிறது இதில் எதையும் நிரூபிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆனால் இந்தியா போன்ற இடங்களில் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் வெயில் அதிகமாக இருக்கும் போது நமது ஆற்றல் அளவுகள் குறையும் அதற்கு உடலியல் ரீதியாகக் காரணம் இருக்கிறது நாம் போதுமான தண்ணீரை உட்கொள்ளவில்லை என்றால் அல்லது போதுமான கார்போஹைட்ரேட்டுகள் நாம் எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஆற்றல் குறைவாக இருப்பதாக உணர்கிறோம் ஏனென்றால் நமக்கு அப்போது அதிகமாக வியர்க்கிறது இது உடலியல் ரீதியாக உண்மை மேலும் அந்த நேரத்தில் அல்லது நாம் மிகவும் அதிகமாக சாதம் அல்லது உருளைக்கிழங்கு போன்ற எதையாவது சாப்பிட்டால் உடலின் ஆற்றல் அதை ஜீரணிப்பதில் கவனத்தைச் செலுத்துகிறது நாம் சாப்பிட்ட பிறகு போதுமான அளவு ரத்தம் மூளைக்கு போவதில்லை அதனால் தான் அந்த நேரத்தில் மனிதர்களுக்கு தூக்கம் வருவது போல இருக்கிறது அது போல நமக்குச் சிறிது நேரம் மட்டும் தான் இருக்கும் ஆனால் அதுவே நம் ஆர்வத்தையும் எங்களது ஆற்றல் மட்டங்களையும் நாம் செய்யும் வேலையையும் பாதிக்கிறது எனவே ஒரு ஆசிரியராக எனக்கும் இது பற்றித் தெரியும் பிற்பகல் நேரத்தில் வகுப்பு எடுக்கும் போது நானும் இதை அனுபவித்திருக்கிறேன் நானும் எனது மாணவர்களும் குறிப்பாக மதிய உணவுக்குப் பிந்தைய வகுப்புகளில் தூங்காமல் விழித்திருக்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போராட வேண்டி இருக்கும் நாம் அனைவரும் இந்த பிரச்சினையை எதிர் கொள்கிறோம் நாளின் நேரம் ஒரு நாளின் நேரம் மட்டுமல்ல அது நிறைய விஷயங்கள் அன்றைய நேரத்துடன் இணைந்து கற்றல் வளைவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே ஒருவர் செயல்பாட்டு அடிப்படையிலான பயிற்சியை அதிகரிக்க விரும்பலாம் பணியாளர்களுக்கு ஆற்றல் அளவுகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதைக் காணும் போது அவர்களை அதிக ஈடுபாடு கொள்ளச் செய்வதற்கும் அவர்களை எழுப்புவதற்கும் அது அவர்களுக்கு உதவக்கூடும் இந்த விஷயங்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் பயிற்சியின் போக்குகள் சவால்களில் ஒன்றாக சமூக சவால்களை கூறலாம் பயிற்சியைப் பற்றி நாம் பேசும்போது ஊழியர்களின் கண்ணோட்டத்தில் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சில சவால்களில் ஒன்றாக சமூக அழுத்தங்கள் கூறலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சூழ்நிலை ஏற்படும் போது தரத்தைப் பராமரித்தல் தொடர்ந்து அதிகரித்து வரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டி இருப்பது மற்றும் வாடிக்கையாளர்களின் அடுத்தடுத்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கும் பணியாளர்கள் நம்முடைய வாடிக்கையாளர்களை பிரியப்படுத்த முயற்சிக்கிறார்கள் நம்முடைய நெட்வொர்க்குகளை பராமரிக்க தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் அங்குதான் நாம் என்ன கற்றுக் கொள்ள வேண்டும் எப்படிக் கற்றுக் கொள்ள வேண்டும் எது சிறந்தது என்பதை உணர்கிறோம் அதைப் பற்றிக் கவலைப்படுகிறோம் ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகள் மற்றும் கலாச்சார சூழல்களின் மேலாண்மை மீண்டும் அதை நான் வலியுறுத்த முடியாது நம்முடைய செயல்திறனில் கலாச்சார சூழல்கள் நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே உலகின் பல்வேறு பகுதிகளில் அமர்ந்திருக்கும் பலவகையான நபர்களை நாம் எவ்வாறு கையாள்வது என்பது மற்றொரு பெரிய கவலை ஆகும் ஆஃப் ஷோரிங் நிர்வாகம் என்பது மல்டி காண்ட்டினேண்ட் நிர்வாகம் ஆகும் மை காட் இந்த பயிற்சியை பொறுத்தவரை இது மிகவும் கடினமான அம்சமாகும் இரண்டு வெவ்வேறு கண்டங்களில் அல்லது மூன்று வெவ்வேறு கண்டங்களில் இருக்கும் ஊழியர்களின் செயல்திறனுக்கு இடையில் நீங்கள் எவ்வாறு சமநிலையை பேணுகிறீர்கள் இதை பன்னாட்டு நிறுவனங்கள் செய்கின்றன இது போன்ற கடினமான வேலைகளை பன்னாட்டு நிறுவனங்களில் இருக்கும் மனிதவள மேலாளர்கள் செய்கிறார்கள் நாம் அதை உணர்ந்து கொள்வது கிடையாது யார் திறமையானவர் அல்லது பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள் அல்லது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு அணியின் ஒரு பகுதி ஆப்பிரிக்காவிலும் மற்றொன்று ஐரோப்பாவிலும் அந்த அணியின் மூன்றாவது பகுதி இந்தியாவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவர்களின் மேற்பார்வையாளர் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர்களின் வாடிக்கையாளர்கள் ஜப்பானில் இருக்கிறார்கள் இது போன்று ஒரு நிறுவனம் இருந்தால் என்ன செய்வது என்று கற்பனை செய்து பாருங்கள் வாடிக்கையாளர்கள் ஜப்பான் ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறார்கள் பணியாற்றும் குழுவின் ஒரு பகுதியினர் இந்தியாவில் இருக்கிறார்கள் அடுத்தடுத்த குழுவினர் தென்னாப்பிரிக்கா மற்றும் அர்ஜென்டினாவில் இருக்கிறார்கள் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீர்கள் அமெரிக்காவில் அமர்ந்திருக்கும் ஒருவருக்கு பிரேசிலில் அமர்ந்திருக்கும் ஒரு நபருக்கு என்ன செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது அவர்கள் வெறுமனே பார்வையிடலாம் ஆனால் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாது மேலும் பிரேசிலில் இருக்கும் ஒருவர் இந்தியாவில் இருக்கும் ஒருவரை போல அப்படியே செயல்பட முடியுமா ஒரு நபருக்கு இந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் சிக்கல் இருக்கலாம் ஆனால் பிரேசிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வசதியாக இருக்கலாம் ஒரு இந்தியர் இந்தியாவில் இருப்பதை விடப் பிரேசிலில் மிகவும் வசதியாக இருக்கலாம் எனவே ஒரு சுவாரஸ்யமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இது போன்ற நிறையக் கலாச்சார இணைப்புகள் குறித்த பயிற்சி மற்றும் மனித வள சவால்களுக்கான தேவைகள் குறித்த நிகழ்ச்சிகளைத் தொகுத்து வழங்குகின்றன எனக்குக் கூட அது பற்றித் தெரியாது உங்களுக்கு தெரிந்தால் அதைப் பற்றி என்னிடம் சொல்லுங்கள் அது 'அவுட்சோர்ஸ்' எனப்படும் இது மிகவும் சுவாரஸ்யமான தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆகும் நான் அதை விளம்பரப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இது விவாதத்திற்கு மிகவும் பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன் எனவே ஆஃப் ஷோரிங் மற்றும் மேனேஜ்மென்ட்டில் மல்டி கான்ட்டினேண்ட் சூழல் என்பது ஒரு கனவாகவே இருக்கலாம் இந்த பயிற்சியில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம் உங்களுக்கு இந்த பயிற்சி கிடைத்து அனைத்தும் அவை அனைத்தும் சரியாக இருந்தால் ஒருபோதும் தவறாக போய் விடாது பயிற்சியை வழங்குவதில் இருக்கும் கட்டமைப்பு சிக்கல்கள் இந்த கட்டமைப்பு தொடர்பாக சில சவால்கள் இருக்கிறது கார்ப்பரேட் அர்ப்பணிப்பு என்பது குறைவாகவும் சீரற்றதாகவும் இருக்கிறது வணிகத்தின் மேற்கொள்ளும் பயிற்சியால் மொத்த செலவுகள் போதுமானதாக இருக்காது அவை போதுமானதாக இல்லை என்று பணியாளர்கள் உணரலாம் ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் எல்லையை வரையறுக்கிறீர்கள் வணிகத்தில் இது ஒரு புகாராக எழுகிறது பள்ளிகள் பட்டங்களை வழங்குகின்றன ஆனால் அந்த பட்டத்தைப் பெற்ற பட்டதாரிகளுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இது ஒரு பெரிய விஷயம் இந்த விஷயம் பல்வேறு நிறுவனங்களால் பல்வேறு ஆய்வுகள் மூலம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் கற்றுக் கொண்டவை மட்டும் போதாது ஆனால் ஒரு கல்வியாளராக எனது கேள்வி என்னவென்றால் எது போதுமானது என்பதை நாம் எப்படிக் கண்டுபிடிப்பது ஒரு ஆசிரியராக என்னால் முடிந்தவரைத் தகவல் தெரிவிக்க முடியும் மேலும் எனது மாணவர் தனது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் பற்றிய முழு விவரங்களையும் என்னால் இன்னும் கூற முடியவில்லை ஆகவே என்னால் அவர்களைச் சூழ்நிலையைப் புரிந்து கொள்ளும் உணர் திறன் மிக்கவர்களாக முடியும் மேலும் குறிப்பிட்ட சூழல்களை கையாள்வதில் அவர்கள் சொந்த முடிவுகளை உருவாக்க அவர்களுக்கு உதவ முடியும் அதைத்தான் நாங்கள் அதிக அளவில் முயற்சி செய்து வருகிறோம் இதைச் செய்வது மிக மிகக் கடினமாக இருக்கும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உலகின் சிறந்த வளங்களை அணுக முடியும் என்று என்று உங்களுக்குத் தெரியும் தொழிற்துறையில் இந்த சிக்கலை நாம் இப்போதும் எதிர்கொள்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் எனவே தொழில் துறையின் கண்ணோட்டத்தில் விஷயங்களைக் காண்பது தேவையாக இருக்கிறது ஆனால் தொழில் துறையில் 'மாணவர்' என்று அழைக்கப்படும் ஒரு தயாரிப்பைச் சேவை வழங்குநரின் கண்ணோட்டத்திலிருந்து என்னால் பார்க்க முடியும் கல்லூரிகளும் பள்ளிகளும் எதிர்நோக்கும் நிலையான போராட்டம் இதுதான் மேலும் இது ஒரு நிலையான போராட்டம் என்று நான் நம்புகிறேன் பயிற்சியாளர்களும் நிறுவனங்களில் இருக்கும் உள் பயிற்சியாளர்களும் இதையே எதிர்கொள்கின்றனர் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பணிபுரிய நம்முடைய பணியாளர்களை எவ்வாறு தயார் செய்வது மேலும் எவ்வளவு காலம் பயிற்சி அளித்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் கால அளவு மற்றும் செல்லுபடியாகும் காலம் ஒரு பெரிய கருத்தாக இருக்கிறது பயிற்சி பெற்ற தொழிலாளர்களைக் கவர்ந்து செல்வது என்பது வணிகத்தில் ஒரு பெரிய பிரச்சினையாக இருக்கும் மேலும் பயிற்சிக்கு ஒரு எதிர்மறையான ஊக்கத்தை வழங்குகிறது கடைசி வகுப்பில் நான் அதைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தேன் அதாவது பயிற்சி முரண்பாடு பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே தற்போது தான் இது பற்றி உங்களிடம் கூறுகிறேன் என்று நினைக்கிறேன் பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவதற்காக நாம் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்கிறோம் ஆனால் நாம் அவர்களுக்குப் பயிற்சியளிக்கும் போது அவர்களிடம் உள்ள வளங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது எனவே இந்த பயிற்சி பெற்ற ஊழியர்களை இழக்கும் அபாயத்தை நாம் சந்திக்கிறோம் ஒருவர் எந்த எல்லையில் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் பயிற்சியைப் பற்றி பெரிய அளவில் பேசப்படுகிறது அது ஒரு முதலீடாகக் கருதப்பட்டாலும் கூட அதற்கும் தற்போதைய கணக்கியல் விதிகள் தேவையாக இருக்கிறது இது ஒரு செலவாகக் கருதப்பட வேண்டும் அரசாங்க நிறுவனங்களின் போதிய ஆதரவு இல்லாமை முதலாளிகளுக்கு என்ன தேவை மற்றும் பள்ளிகள் தங்கள் மாணவர்களுக்கு என்ன கற்பிக்கின்றன மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட உழைப்பு ஆகியவற்றுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு இருப்பது இல்லை ஆகவே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு மற்றும் தொழிற்சங்கமயமாக்கல் ஆகிய அனைத்தும் நிச்சயமாக மற்றொரு கோணத்தைக் கொண்டுவருகின்றன நாம் நம்முடைய ஊழியர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கிறோம் நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் எங்களால் கொடுக்க முடியவில்லை பயனுள்ள பயிற்சி நடைமுறைகளுக்கான பண்புகள் நிர்வாகத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் பயிற்சிக்கு உறுதியளிக்கும் போது பயனுள்ள பயிற்சி ஏற்படலாம் வணிக மூலோபாயமும் பயிற்சியும் பின்னிப் பிணைந்து இருக்க வேண்டும் வணிக மூலோபாயத்திற்கும் நிறுவனத்தின் குறிக்கோள்களுக்கும் ஏற்ப பயிற்சியானது விரிவானதாகவும் முறையானதாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும்போது மட்டுமே அது பயனுள்ள பயிற்சியாக இருக்கும் எனவே பணியாளர்களுக்கு ஒரு நாள் மட்டும் பயிற்சியளித்து விட்டு அதன் பிறகு நிறுத்தி விடக் கூடாது அதற்குப் பிறகும் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இது முறையாக இருக்க வேண்டும் அதை முறையாகத் திட்டமிட வேண்டும் நிர்வாகத்தில் உயர் அடுக்கில் இருப்பவர்கள் தேவையான வளங்களை முதலீடு செய்து போதுமான மற்றும் சரியான நேரத்தில் பயிற்சி அளித்தால் அந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது சரியான நேரத்தில் இருந்தால் தான் அது போதுமானதாக இருக்கும் அது மிகக் குறைவாகவும் இருக்க கூடாது அதிகமாகவும் இருக்கக் கூடாது ஆனால் அதற்கு உயர்மட்ட நிர்வாகம் ஊழியர்களுக்கு என்ன பயிற்சி அளிக்க வேண்டும் எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதைத் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுக்க வேண்டும் பயிற்சி முரண்பாடு பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் சொன்னேன் இது நிறுவனத்திற்கு வெளியே ஒரு நபரின் வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது அதே நேரத்தில் அவரது வேலை பாதுகாப்பையும் தற்போது வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் முதலாளியுடன் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான விருப்பத்தையும் அதிகரிக்கிறது இந்த நுட்பமான சம நிலையை நாம் அடைய வேண்டும் ஒரு பணியாளரின் பயிற்சிக்காக நாம் முதலீடு செய்யும் அதே நேரத்தில் பணியாளர்களுக்கு நாம் வழங்கிய பயிற்சியைப் பயன்படுத்த அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் நாம் வழங்க வேண்டும் நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் அதை உடனே செய்ய வேண்டும் ஏனெனில் பணியாளரின் பயிற்சியில் முதலீடு செய்வது ஊழியரிடமிருந்து நிச்சயம் உறுதிப்பாட்டை அதிகரிக்கும் ஆனால் அது ஒரு கட்டம் வரை மட்டுமே இருக்கும் அந்த பயிற்சியுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்பை நாம் வழங்காவிட்டால் அந்த ஊழியர் வருத்தப்பட்டு ஊக்கமிழந்து விடுவார் மேலும் இந்த பணியாளர்கள் இந்த புதிய பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் நிறுவனத்திற்கு வெளியே அதிக வேலைவாய்ப்பைப் பெறுவார்கள் அவ்வாறு நடந்தால் அது நிறுவனத்திற்குச் சிரமத்தை ஏற்படுத்தும் பயிற்சி திட்டங்களை எவ்வாறு வடிவமைப்பது இது பல்வேறு படிகள் மூலம் நடைபெறுகிறது இங்கே முதல் படி தேவையான பகுப்பாய்வு ஆகும் வேலைக்குத் தேவையான அறிவு மற்றும் திறன்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் வருங்கால பயிற்சியாளரின் அறிவு மற்றும் திறன்களுடன் இவற்றை ஒப்பிட வேண்டும் இதன் மூலம் என்ன செய்ய வேண்டும் பணியாளர்களுக்கு எவ்வாறு பயிற்சியளிக்க வேண்டும் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் வழிமுறை வடிவமைப்பு இது குறைந்த அளவு தேவைப்படுகிறது பின்னர் ஒரு குறிப்பிட்ட அளவிடக்கூடிய அறிவு மற்றும் செயல்திறன் பயிற்சிக்கான நோக்கங்களை வகுக்க வேண்டும் சாத்தியமான பயிற்சி திட்ட உள்ளடக்கத்தை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் அத்துடன் பயிற்சி திட்டத்திற்கான பட்ஜெட்டை மதிப்பிட வேண்டும் பயிற்சி எவ்வாறு வழங்கப்படும் என்பதை முடிவு செய்யுங்கள் அதன் பின்னர் செயல்படுத்தப்பட்டு அதை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் பயிற்சி திட்டத்தின் மதிப்பீட்டுக் கட்டம் இதன் முதல் பகுதி அமைப்பு பகுப்பாய்வு இதில் என்னுடைய பார்வை என்ன எனது நோக்கம் என்ன என்பது மிகவும் முக்கியமானது ஆகும் அதன் பிறகு தான் செயல்பாட்டு பகுப்பாய்வு வருகிறது செயல்பாட்டு பகுப்பாய்வு என்பது ஒரு முறையான தகவல் சேகரிப்பைக் குறிக்கிறது இது வேலை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை விவரிக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் இப்போது வேலை பகுப்பாய்வு மற்றும் பணி பகுப்பாய்வு பற்றிப் பேசுகிறோம் அடுத்ததாக முறையான தகவல் சேகரிப்பு அதாவது செய்ய வேண்டிய வேலையை சிறிய படிகளாகப் பிரிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு படியையும் நாம் முடிந்தவரை விரிவாகப் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதன்பிறகு அதில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இந்த தரங்களை பூர்த்தி செய்ய அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் போன்றவை திறமையான பணி செயல்திறனுக்கு தேவையான திறன்களை தீர்மானிக்கிறது பணியாளர்களுக்கு நாம் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதற்கு அவர்களுக்கு என்ன வகையான திறன்கள் தேவை என்பதற்குத் தனிப்பட்ட பகுப்பாய்வு இருக்கிறது இதுவே செயல்முறைகள் குறித்து செயல்பாட்டுப் பகுப்பாய்வு ஆகும் பின்னர் தனிப்பட்ட ஊழியர்களின் பகுப்பாய்வு என்பது அவர்களிடம் இருக்கும் திறன்கள் என்ன இன்னும் என்ன வகையான திறன்கள் அவர்களுக்குத் தேவை என்பதைக் கண்டறிவது உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் பணியாளர்களின் மதிப்பிட கூடிய அவுட்கம்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் இரண்டாவது கட்டம் என்பது பயிற்சி மற்றும் மேம்பாட்டுக் கட்டம் ஆகும் இதில் மீடியா மற்றும் கற்றல் கொள்கைகளைப் பற்றித் தேர்ந்தெடுக்கிறோம் திறன்களை மாற்றுவதை மதிப்பீடு செய்கிறோம் அடுத்ததாக நாம் மதிப்பீட்டுக் கட்டத்திற்குச் செல்கிறோம் இதில் தான் நாம் மதிப்பீட்டிற்கான அளவுகோல்களை உருவாக்குகிறோம் அதனை பணியாளர்களிடம் அதைச் சோதனை செய்கிறோம் எனவே நாங்கள் பயிற்சி அளிக்கத் தொடங்குவதற்கு முன்பே நம்முடைய பயிற்சியாளர்களுக்கு நாம் என்ன கொடுக்கப் போகிறோம் என்பதைமறு ஆய்வுசெய்வதற்கான ஒரு திட்டமிடலை நாம் கொண்டிருக்க வேண்டும் கண்காணிப்பு பயிற்சி பயிற்சி நடந்து கொண்டிருக்கும்போது அதை எவ்வாறு கண்காணிப்பது பயிற்சி வழங்கப்பட்ட பின்னர் அதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது பயிற்சியின் பரிமாற்றத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்வது இந்த பயிற்சி பணியில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கிறதா அவர்கள்அதைப்பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பதை நாம் எவ்வாறு தீர்மானிப்பது இதை எவ்வாறு மதிப்பீடு செய்யப் போகிறோம் அவர்கள் பயிற்சியைத் தொடங்குவதற்கு முன்பே அதைக் கண்டறிவது மிகவும் அவசியம் ஆகும் மேலும் இது மாற்றங்களைச் செய்ய நமக்கு உதவியாக இருக்கும் நாம் பணியாளர்களுக்கு மாற்றங்களை அளிக்கும் வகையில் முன்கூட்டியே சோதனை பயிற்சி அளிப்பவர்கள் அவர்களுக்குப் பயிற்சியளிக்க நமக்கு உதவுவார்கள் எதையாவது மாற்ற வேண்டியிருந்தால் நாம் அதை மிகவும் தீவிரமான பயிற்சியைத் தொடங்குவதற்கு முன்பாகவே மாற்றலாம் அதன் பிறகு பயிற்சியில் பங்கு பெற்றவர்களின் கருத்துகளைக் கேட்டு ஒருவருக்கொருவர் விவாதிக்க வேண்டும் பின்னர் அவர்களுக்கு வித்தியாசமாக எதையாவது செய்ய வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள் அது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பகுப்பாய்வு தேவை பல்வேறு நிலைகளில் பகுப்பாய்வு தேவைப்படுகிறது முதலாவதாக நிறுவன பகுப்பாய்வு இது நிறுவனத்தின் கலாச்சாரம் பணி வணிகம் காலநிலை நீண்ட மற்றும் குறுகிய கால இலக்குகள் மற்றும் கட்டமைப்பு போன்ற பல தரப்பட்ட காரணிகளை ஆராய்கிறது நிறுவன பகுப்பாய்வின் நோக்கம் ஒட்டுமொத்தநிறுவனதேவைகள் மற்றும் பயிற்சிக்கு ஆதரவாக இருக்கும் நிலை ஆகிய இரண்டையும் அடையாளம் காண்பது ஆகும் நிறுவனத்தின் பார்வையில் என்ன வகையான பயிற்சி தேவை மேலும் இந்த பயிற்சியை ஆதரிப்பதற்காக நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் என்பதைக்கவனிக்க வேண்டும் இரண்டாவது பகுதி பணி பகுப்பாய்வு ஆகும் இது நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலையைக் குறிக்கிறது எனவே என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி சிறிய படிகளாக செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இதன் மூன்றாவது பகுதி நபர் பகுப்பாய்வு ஆகும் தங்களுடைய பணியில் ஊழியர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை ஆராய்வதன் மூலம் எந்த ஊழியர்களுக்கு பயிற்சி தேவை என்பதை கண்டறியலாம் பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அதைச் சரியாகச் செய்கிறார்களா அல்லது அதைச் சரியாகச் செய்யவில்லையா அவர்கள் தங்களின் வேலைகளைச் சிறப்பாகச் செய்ய அவர்களுக்கு என்ன தேவை ஒரு தொழிலாளியின் செயல்திறன் மற்றும் நிறுவனத்தின் எதிர்பார்ப்பு அல்லது தரநிலைகளுக்கு இடையில் முரண்பாடு இருக்கும் போது பெரும்பாலும் இது அவசியமாகிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் எதை நோக்கிச் செல்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இருக்கிறேன் நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்குத் தெரியும் ஆனால் நாம் எங்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது எனவே நான் இப்போது புள்ளி B ஐ அடைய வேண்டும் மேலும் புள்ளி A இலிருந்து B ஐ அடைய இந்த வெவ்வேறு திறன்கள் நமக்குத் தேவை செயல்திறன் பகுப்பாய்வு தற்போதைய ஊழியர்களின் பயிற்சி தேவைகளை மதிப்பீடு செய்வது தேவைகள் பகுப்பாய்வின் மற்றொரு அம்சமாக இருக்கிறது செயல்திறன் குறைபாடு இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பதும் அத்தகையை குறைபாடுகள் இருந்தால் அதனைப் பயிற்சி அளிப்பதன் மூலமாகவோ அல்லது பணியாளர்களை மாற்றுவதன் மூலம் சரி செய்ய வேண்டுமா என்பதை முதலாளி தீர்மானிக்கும் செயல்முறையாகும் எனவே செயல்திறன் பகுப்பாய்வு என்பது பணியாளர் தற்போது என்ன செய்கிறார் எதிர்காலத்தில் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதைக் கண்டுபிடிப்பதாகும் செயல்திறன் பகுப்பாய்வின் சில கருவிகள் எங்களிடம் செயல்திறன் மதிப்பீடுகள் உள்ளன அவர்களுடைய மேற்பார்வையாளரின் அவதானிப்புகள் ஊழியருடனான நேர்காணல்கள் ஆகியவையும் இந்த நபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பான தரவுகள் எங்களிடம் உள்ளது வேலை அறிவு போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய சோதனைகளில் அவர்களுக்கு உண்மையான பணிகளைக் கொடுங்கள் அணுகுமுறை ஆய்வுகள் தனிப்பட்ட பணியாளர் தினசரிடைரிகள் மதிப்பீட்டு மைய முடிவுகள்சிறப்புச்செயல்திறன் இடைவெளி பகுப்பாய்வு மென்பொருள் போன்ற திட்டங்கள் உள்ளன அவை எதிர்பார்த்த மற்றும் உண்மையான செயல்திறனுக்கு இடையில் இருக்கும் இடைவெளிகளை நமக்குக் காட்சிப்படுத்தலாம் அத்துடன் அதுவும் இங்கே பயன்படுத்தப்படலாம் பணி பகுப்பாய்வில் பதிவு வடிவம் என்பது மற்றொரு கருவியாக இருக்கிறது இது ஒரு வடிவமாகும் இது ஒரு வடிவத்தில் தேவையான பணிகள் மற்றும் திறன்களைப் பற்றிய தகவல்களை ஒருங்கிணைத்து பயிற்சி தேவைகளைத் தீர்மானிக்கக் குறிப்பாக இது உதவியாக இருக்கும் குறிப்பிட்ட பணிகள் எப்போது எவ்வளவு அடிக்கடி செய்யப்படுகின்றன போன்ற அளவுருக்கள் இதில் அடங்கும் எந்த வகையான செயல்திறன் தேவைப்படுகிறது அல்லது எதிர்பார்க்கப்படுகிறது எந்த நிபந்தனைகளின் கீழ் குறிப்பிட்ட பணிகள் செய்யப்படுகின்றன ஆகியவற்றுக்குத் தேவைப்படும் திறன்கள் நிறுவனத்தில் சிறப்பாக கற்றுக் கொள்ளப்படுகின்றன தகுதிக்கான மாடல் என்பது பொதுவாக ஒரு வரைபடத்தில் ஒருவர் வேலையைச் சிறப்பாகச் செய்ய வேண்டிய திறன்களின் துல்லியமான கண்ணோட்டத்தை ஒருங்கிணைக்கிறது அதாவது இது தனிப்பட்ட பகுப்பாய்வின் ஒரு பகுதியாக இருக்கிறது அங்குத் திறமைகள் திறன்கள் நடத்தைகள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன மேலும் இது ஒரு பணியாளருக்கு என்ன மாதிரியான கருவிகள் தேவை என்பதற்கான பட்டியல் ஆகும் ஒரு நபரின் திறமை திறன்களின் அடிப்படையில் வேலையைச் செய்வதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது பயிற்சிக்கு தேவையான மதிப்பீட்டு மாதிரி ஆகும் அடுத்த முறை இந்த மாதிரியைப் பற்றி நான் விரிவாகக் கூறுகிறேன் இது சுற்றுச்சூழலை பகுப்பாய்வை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றியும் அது தேவைகளை எவ்வாறு பாதிக்கிறது பகுப்பாய்வை எவ்வாறு பாதிக்கிறது மதிப்பீட்டின் ஒவ்வொரு கட்டத்திலும் பயிற்சியின் தேவையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் குறிக்கிறது தீர்வுகளைக் கொண்டு வருவதற்கு மதிப்பீட்டின் ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்பதைப் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் அதிகமாக பேசுவோம் பயிற்சி திட்டங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு ஆகும் இதைப் பற்றி நான் இன்று கூற விரும்பினேன் எனவே பயிற்சி தேவைகளை மதிப்பீடு செய்தவுடன் அவற்றை நாம் எங்கு வழங்க வேண்டும் என்பதைக் கண்டறிய வேண்டும் இருப்பிடம் வேலை பயிற்சி வேலை பயிற்சி ஆகியவை அனுபவ ரீதியான விளக்க காட்சியாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சியை எவ்வாறு வழங்குவது இந்த பயிற்சியை இது டெலி ட்ரைனிங் மூலம் பல பயிற்சியாளர்களுக்கு ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் அமர்ந்து கொண்டு ஆன்லைனில் அல்லது தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது அவர்களை ஒன்றாக இணைப்பதன் மூலமாகவோ பயிற்சி அளிக்கப்படுகிறது இது கணினி சார்ந்த பயிற்சியின் மூலமாகவும் இருக்கலாம் ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட நேரத்தில் விரைவாக பயிற்சி பெறலாம் எனவே நீங்கள் சிடிக்கள் டிவிடிகளை வைத்திருக்கலாம் நான் இப்போது வழங்குவதைப் போன்ற ப்ரோக்ராம்களை நீங்கள் வைத்திருக்கலாம் உருவகப்படுத்துதல்கள் என்பது வேலை தளத்திலிருந்து வேலை கோரிக்கைகளைப் பிரதிபலிக்கும் கருவிகள் அல்லது சூழ்நிலைகள் ஆகும் வீடியோ கேம்களை போன்ற ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு விமானத்தை எவ்வாறு ஓட்டுவது அல்லது எப்படிப் பறப்பது என்பதை மக்களுக்கு கற்பிக்க நான் அதைப் பயன்படுத்தினேன் பின்னர் உங்களிடம் உண்மையான சிமுலேட்டர்கள் வெர்ச்சுவல் ரியாலிட்டிகள் உள்ளன அங்கு மக்கள் உண்மையில் இருப்பதை போல உணர்வார்கள் உண்மையில் விமான பாதையில் ஒரு விமானம் இருக்காது ஆனால் அங்கு ஒரு விமானம் இருப்பது போலத் தோற்றமளிக்கும் இது ஒரு காக்பிட் போலத் தோன்றுகிறது மற்றும் அவர்கள் ஒரு அறையில் வைக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் காக்பிட் நகர்வது போல உடல் ரீதியாக உணருவார்கள் இதனை வழங்குவதற்கான மற்றொரு வழி வழக்கமான வகுப்பறை அறிவுறுத்தல் மற்றும் ரோல் பிளே ஆகும் பல்வேறு வகையான பயிற்சி அதில் திறன் பயிற்சியும் ஒன்று ஆகும் புதிய திறன் பயிற்சி அல்லது மறுபயன்பாடு என்று இது அழைக்கப்படுகிறது பின்னர் எங்களிடம் குறுக்கு செயல்பாட்டுப் பயிற்சி என்று ஒன்று இருக்கிறது இது பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையைத் தவிர மற்ற பகுதிகளில் செயல்பாடுகளை மேற்கொள்ள நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் சக பயிற்சியாளர்களின் உதவியுடன் செய்யப்படலாம் நம்மிடம் குழு பயிற்சி இருக்கிறது அத்துடன் நம்மிடம் வெர்ச்சுவல் குழு பயிற்சியையும் இருக்கிறது அதில் ஆன்லைனில் பணியாளர்கள் குழுக்களாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் நாம் படைப்பாற்றல் பயிற்சியைத் தீவிரமாக மூளையைப் பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படலாம் குறிப்பிட்ட வேலைகளுக்குத் தேவையான திட்டங்களின் அடிப்படை செயல்பாடுகளில் அடிப்படை பயிற்சியைக் குறிக்கும் கல்வியறிவு பயிற்சி நம்மிடம் இருக்க முடியும் நாம் பன்முகத்தன்மை பயிற்சி மற்றும் நெருக்கடி பயிற்சியை பெற முடியும் ஒரு நெறிமுறை நடைமுறையில் நாம் நெறிமுறை பயிற்சியையும் மேற்கொள்ளலாம் நாங்கள் வாடிக்கையாளர் சேவை பயிற்சியை பெறலாம் மேலும் இந்த நாட்களில் பயிற்சியின் இன்றியமையாத பகுதியாக இருக்கும் சட்ட சிக்கல்கள் மற்றும் பயிற்சியையும் நாம் பார்க்கலாம் இதைப் பற்றி நாளை நாங்கள் பார்க்கலாம் பயிற்சியின் பரிமாற்றத்தின் மூலம் பயிற்சியில் கற்ற திறன்களை எந்த அளவிற்குப் பயன்படுத்தலாம் இது நேர்மறை எதிர்மறை அல்லது நடுநிலையானதாக இருக்கலாம் மேலும் பங்கேற்பாளர்கள் அனுபவம் மற்றும் பயன்பாடுகள் மூலம் கற்றுக் கொள்ளும் செயல் முறை கற்றலை நாம் கொண்டிருக்கலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தைப் பற்றியும் நாம் நாளை பார்க்கலாம் ஆனால் இன்று நான் கற்பித்த அனைத்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை படித்துப் பார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் பல்வேறு வகையான பயிற்சி முறைகளை தேர்ந்தெடுக்க நாம் பயன்படுத்தக்கூடிய அளவுருக்கள் குறித்து சில கருத்துகளுடன் நாளை வருகிறேன் மேலும் அடுத்த வகுப்பில் குறிப்பிட்ட பயிற்சி முறைகள் பற்றி பார்க்கலாம் இதுவரை பொறுமையாக நன்றி மேலும் நாளை உங்களுடன் இன்னொரு இன்டராக்டிவ் செஷனில் பார்க்கலாம்